வணக்கம் பேசிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்கள் குறித்த பாடத்திற்கு வருக எனது பெயர் அங்குஷ் சர்மா டி கான்பூரில் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் துறையில் பணிபுரிகிறேன் கல்வி அனுபவத்திற்கு மேலதிகமாக ஐ டி துறையிலும் சுமார் 18 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கிறேன் இன்று நாம் பேசிக் எலக்ட்ரிகல் சர்க்யூட்கள் பற்றி சில முக்கிய கருத்துகளைப் விவாதிப்போம் இந்த குறிப்பிட்ட பாடம் ஏன் தேவைப்படுகிறது என்பதை நான் கற்பிக்க முயற்சிப்பேன் எனவே விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் முதல் கேள்வி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் எலக்ட்ரிசிட்டி மற்றும் மேக்னடிஸம் பழமை முதல் மனித இனத்தில் அறியப்பட்ட போதிலும் தொழில்நுட்ப அம்சம் அல்லது எலக்ட்ரிசிட்டி மற்றும் மேக்னடிஸம் கருத்துரு திட்டம் 19வதுநூற்றாண்டு வரை உருவாக்கப்படவில்லை என சொல்ல முடியும் வோல்டா மற்றும் கால்வானி போன்ற விஞ்ஞானிகள் இரசாயன செயல்முறைகளிலிருந்து எலக்ட்ரிசிட்டி பெறும் கருத்தை உருவாக்கியபோது எலக்ட்ரிசிட்டியின் அடிப்படைகள் வந்தன ஹென்றி போன்ற பிற விஞ்ஞானிகள் இண்டக்ஷன் என்ற கருத்தை வழங்கினர் பின்னர் 1873 ஆம் ஆண்டில் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு Maxwell's equation வந்தது இது எலக்ட்ரிசிட்டி மற்றும் மேக்னடிஸம் தொடர்பான முந்தைய அனைத்து படைப்புகளின் தொகுப்பாக வெளியிடப்பட்டது இப்போது மேக்ஸ்வெல்லின் எலக்ட்ரிசிட்டி மற்றும் மேக்னடிஸம் சமன்பாடுகளைப் பார்த்தால் அவை பெரும்பாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பற்றி பேசுகின்றன நீங்கள் வணிக ஆர்வத்தை சரிபார்த்தால் அவை வோல்டேஜ் மற்றும் கரண்டில் அதிகம் உள்ளன அதனால்தான் பேசிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்களில் நாம் ஆர்வமாக உள்ளோம் எலக்ட்ரிக் ஃபீல்டை விட வோல்டேஜையும் கரண்டையும் அனலைஸ் செய்வதில் இங்கே அதிக ஆர்வம் காட்டுகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் நாம் பேசிக் சர்க்யூட்களைப் புரிந்துகொண்டு எலக்ட்ரிசிட்டி மற்றும் அதன் மேக்னடிஸம் மற்றும் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் உடனான அதன் உறவு என்ன என்பதை அனலைஸ் செய்ய முயற்சிப்போம் நாம் பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம் வழியாக செல்வோம் முதல் வாரம் பேசிக் சர்க்யூட் எலிமென்ட்ஸ் மற்றும் வேவ்பார்ம்ஸ் பற்றி விவாதிப்போம் 2 வது வாரத்தில் மெஷ் அண்ட் நோடு அனாலிஸிஸ் பற்றி விவாதிப்போம் நெட்வொர்க் தியரம்ஸ் மிக முக்கியமானவை என்பதால் அடுத்த 2 வாரங்களை நெட்வொர்க் தியரம்ஸ் க்காக ஒதுக்குவோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மற்றும் செகண்ட் ஆர்டர் நெட்வொர்க்ஸ் அதன் பின்னர் விவாதிக்கப்படும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மற்றும் அதன் பயன்பாடு 6வதுவாரத்தில்விவாதிக்கப்படும் 7வதுவாரத்தில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பயன்படுத்தி சர்க்யூட் அனாலிஸிஸ் பற்றி விவாதிப்போம் 8 வது வாரத்தில் நாம் 2 போர்ட் நெட்வொர்க்ஸ் பற்றி பேசுவோம் மேலும் எலக்ட்ரிக் சர்க்யூட்களில் சைனுசாய்டல் அனாலிஸிஸ் ஒரு முக்கிய உறுப்பு என்பதால் சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிஸிஸ் குறைந்தது 2 வாரங்களாவது ஒதுக்குவோம் பின்னர் எலக்ட்ரிசிட்டி மற்றும் பிற வகை அமைப்புகளுக்கு இடையிலான உறவைப் பார்ப்போம் இங்கே எலக்ட்ரிசிட்டி மற்றும் பிற ஒப்புமை அமைப்புகளுக்கு இடையிலான ஒப்புமையை நிறுவுவோம் இறுதியாக ஸ்டேட் வேரியபிள் அனாலிஸிஸ் பற்றி பேசுவோம் நீங்கள் பின்பற்றக்கூடிய குறிப்பு புத்தகங்கள் சார்லஸ் அலெக்சாண்டர் மற்றும் மேத்யு சாதிகு எழுதிய ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் வான் வால்கன்பர்க்கின் நெட்வொர்க் அனாலிஸிஸ் டி ராய் சவுத்ரியின் D Roy Choudhury நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ் நீங்கள் பின்பற்றலாம் இப்போது இந்த அமர்வில் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸின் பேசிக் கருத்துகளைப் பற்றி அதிகம் பேசுவோம் அந்த கருத்துக்கள் என்ன முதலில் எலக்ட்ரிக் சர்க்யூட் பற்றி பேசலாம் எலக்ட்ரிக் சர்க்யூட் என்பது எலக்ட்ரிக்கல் கூறுகளை ஒன்றோடொன்று இணைப்பதைத் தவிர வேறில்லை உங்களிடம் ஒரே ஒரு வோல்டேஜ் ஸோர்ஸ் விளக்கும் கம்பிகளும் இருக்கும் ஃபளாஷ் ஒளியைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இது ஒரு எளிய எலக்ட்ரிக் சர்க்யூட் ஆனால் உண்மையில் நீங்கள் அத்தகைய எளிய சர்க்யூட்களைப் பார்க்க மாட்டீர்கள் மாறாக பல கூறுகளைக் கொண்ட சிக்கலான சர்க்யூட்களை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த பாடத்திட்டத்தில் சர்க்யூடின் பிஹேவியர் படிப்பதன் மூலம் சர்க்யூட் அனாலிஸிஸ் செய்ய முயற்சிப்போம் நாம் ஏன் பிஹேவியரைப் படிக்க வேண்டும் இதற்குக் காரணம் கொடுக்கப்பட்ட இன்புட்டிற்கு சர்க்யூட் எவ்வாறு ரெஸ்பான்ஸ் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கிற்கு நீங்கள் இன்புட்டைக் கொடுக்கும்போது நீங்கள் வழங்கிய இன்புட் படி அது ரெஸ்பான்ஸ் செய்யும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இன்புட் மற்றும் ரெஸ்பான்ஸ் இடையிலான உறவை நாம் எப்படியாவது நிறுவ வேண்டும் பின்னர் சர்க்யூடில் உள்ள பல்வேறு கூறுகள் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதைப் பார்ப்போம் இப்போது சார்ஜ் பற்றி பேசலாம் சார்ஜ் என்றால் என்ன சார்ஜ் என்பது அணு துகள்களின் எலக்ட்ரிக்கல் தன்மை பொருள்கள் இதனால் ஆனவை எனவே உங்களைச் சுற்றி எதையும் நீங்கள் கண்டால் அது மாலிக்யூல்களால் ஆனது பின்னர் மாலிக்யூல்கள்அணுக்களால் ஆனவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அணுவின் உள்ளே எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் electrons protons and neutrons இருக்கும் எனவே ஒவ்வொரு அணுவும் எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் என 3 முக்கிய கூறுகளைக் கொண்டிருக்கும் எலக்ட்ரிக் சார்ஜ் என்பது அனைத்து எலக்ட்ரிக்கல் நிகழ்வுகளையும் விளக்கத் தேவையான மிக பேசிக்கான சர்க்யூட் ஆகும் எலக்ட்ரான் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட துகள் என்றும் புரோட்டான் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட துகள் என்றும் உங்களுக்குத் தெரியும் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும்கூலொம்பிற்கு சமமான சார்ஜ் இருக்கும்ஏனெனில் கூலொம்பைப் பயன்படுத்தி எலக்ட்ரிக் சார்ஜ் அளவிடப்படுகிறது இப்போது மறுபுறம் புரோட்டான் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்படுகிறது மேலும் இது எலக்ட்ரானைப் போலவே இருக்கும் ஆனால் ஒரு நேர்மறையான அடையாளத்துடன் அதாவது இப்போது 1 கூலொம்பில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் என்று கண்டுபிடிக்கும்படி கேட்டால்நீங்கள் 1 ஐ ஆல் வகுப்பீர்கள் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை நீங்கள் பெறுவீர்கள் அவை 1 கூலொம்ப் சார்ஜ் இல் எலக்ட்ரான்களாக இருக்கும் இப்போது எலக்ட்ரிக்க் சார்ஜ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஐப் பின்பற்றுகிறது இது சார்ஜை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது என்று கூறுகிறது தனிமத்தில் பாயும் சார்ஜிலிருந்து எலக்ட்ரிக் கரண்ட் பெறப்பட்டதால் எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி பேசலாம் இந்த படத்தில் பேட்டரி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன் emf ஆதாரமாக செயல்படும் இப்போது நீங்கள் ஒரு கடத்தும் கம்பியை ஒரு பேட்டரி உடன் இணைக்கும்போது எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரும் இந்த சார்ஜ் இயக்கம் எலக்ட்ரிசிட்டி என்று அழைக்கப்படும் நிகழ்வுகளை உருவாக்குகிறது ஒரு உலோகக் கடத்தியில் கரண்ட் எலக்ட்ரான்களின் ஓட்டம் காரணமாக இருந்தாலும் வழக்கமாக இது நேர்மறை சார்ஜின் நிகர ஓட்டமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே நீங்கள் அந்த படத்தைப் பார்த்தால் கரண்டின் ஓட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தின் திசைக்கு நேர்மாறாக இருப்பதைக் காண்பீர்கள் எலக்ட்ரிக் கரண்டை வரையறுக்கும்போது நாம் பின்பற்றும் வழக்கம் இது இப்போது எலக்ட்ரிக் கரண்டை சார்ஜின் நேர வீத மாற்றம் என வரையறுக்க முடியும் என்பதால் நீங்கள் வெறுமனே என்று வரையறுக்கலாம் இது ஒரு குறிப்பிட்ட மேற்பரப்பில் ஒரு யூனிட் நேரத்தில் பாயும் சார்ஜின் அளவு என வரையறுக்கப்படுகிறது கரண்ட் ஆம்பியர்களைப் பயன்படுத்தி வெளிப்படுத்தப்படுகிறது மற்றும் 1 ஆம்பியர் செகண்ட்க்கு 1 கூலொம்ப் என வரையறுக்கப்படுகிறது இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மேற்பரப்பில் மற்றும் நேரம் இடையே மாற்றப்படும் சார்ஜ் எவ்வளவு என கண்டுபிடிக்க கேட்டால் நீங்கள் வெறுமனே மேலே உள்ள சமன்பாட்டை இண்டக்ரேட் செய்வதன் மூலம் மதிப்பிட முடியும் எனவே நீங்கள் Q ஐப் பெறுவீர்கள் இப்போது சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் நீங்கள் கருத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் 4600 எலக்ட்ரான்களால் எவ்வளவு சார்ஜ் குறிப்பிடப்படுகிறது 1 எலக்ட்ரானின் சார்ஜ் என்பது உங்களுக்குத் தெரியும் என்பதால் 4600 எலக்ட்ரான்களுக்கு மொத்த சார்ஜ் 4600 ஆல் பெருக்கப்படும் எனவே நீங்கள் மைனஸ்கூலொம்ப்பெறுவீர்கள் இப்போது அதற்கு நேர்மாறாக 6 மில்லியன் புரோட்டான்களால் எவ்வளவு சார்ஜ் குறிப்பிடப்படுகிறது என்பதைக் கண்டுபிடிக்க கேட்டால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் புரோட்டானுக்கு சார்ஜ் இருக்கும் இப்போது 6 மில்லியன் புரோட்டான்கள் ஆல் பெருக்கினால்அதாவது ஒரு புரோட்டானுக்கு கூலொம்ப் சார்ஜ் ஆல் பெருக்கப்படுகிறது எனவே நீங்கள் கூலொம்ப்பெறுவீர்கள் இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு முனையத்தில் நுழையும் மொத்த சார்ஜ் mCபோன்ற சில வெளிப்பாடுகளால் வழங்கப்பட்டால்கரண்டை எவ்வாறு கணக்கிடுவீர்கள் கரண்ட் என்பதால் நீங்கள் வை நேரத்தை பொறுத்துவேறுபடுத்த வேண்டும்என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே என்று நீங்கள் பெறுவீர்கள் எனவே இது வெறுமனேகேள்வியில் கொடுக்கப்பட்ட கூலொம்ப் சார்ஜின் வழித்தோன்றல் ஆகும் இப்போது நாம் செகண்ட்நேரத்தில் கரண்டைக் கணக்கிட வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் பெற்றுள்ள தற்போதைய மதிப்பு எதுவாக இருந்தாலும் t யை 0 5 உடன்மாற்றிவெளிப்பாடுகளை தீர்க்கவும் இங்கே நீங்கள் என்ற கரண்டை பெறுவீர்கள் இப்போது இந்த எடுத்துக்காட்டில் சார்ஜிற்குப் பதிலாக கரண்ட் வழங்கப்பட்டால் என்று சொல்லலாம் இப்போது ஒரு எலக்ட்ரிக்கல் முனையத்தில் t 1 செகண்ட் முதல் t 2 0செகண்ட்க்கு இடையில் உள்ள மொத்த சார்ஜை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை கணக்கிட நீங்கள் நேரம்t 1 செகண்ட் மற்றும் t 2 செகண்ட்க்குஇடையே கரண்டின் மதிப்பை ஒருங்கிணைக்க வேண்டும் எனவே I இன் மதிப்பை வைப்பதன் மூலம் நீங்கள் தீர்த்தால் என்பதைத் தவிர வேறொன்றுமில்லை தீர்க்கப்பட்டால் ஒரு முனையத்தில் 1 செகண்ட் முதல் 2 செகண்ட் வரை உள்ளிடப்பட்ட சார்ஜை நீங்கள் பெறுவீர்கள் இந்த குறிப்பிட்ட வழக்கில் அது 5 5 கூலொம்ப் ஆகும் இப்போது வோல்டேஜைப் பற்றி பேசலாம் எலக்ட்ரான்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்த்த எனர்ஜி பரிமாற்றம் அல்லது வேலை தேவை எனவே இந்த எனர்ஜியை யார் வழங்குவார்கள் இந்த எனர்ஜி பேட்டரியால் வழங்கப்படும் வெளிப்புற இஎம்எஃப் ஆல் வழங்கப்படுகிறது எனவே எலக்ட்ரான்களை ஒரு பக்கத்திலிருந்து மற்ற பக்கத்திற்கு நகர்த்த பேட்டரி வேலை செய்யும் இது இஎம்எஃப் வோல்டேஜ் அல்லது பொடென்ஷியல் டிஃபரென்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது வோல்டேஜை எவ்வாறு வரையறுப்பீர்கள் வோல்டேஜ் ஒரு யூனிட் சார்ஜை உறுப்பு வழியாக நகர்த்த தேவையான எனர்ஜி என வரையறுக்கப்படும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் இங்கு குறிப்பிடப்படும் உறுப்புக்கு இரண்டு முனையங்கள் உள்ளன ஒன்று நேர்மறை மற்றும் மற்றொன்று எதிர்மறை ஒரு முனையம் a ஆகவும் மற்றொன்று b ஆகவும் அடையாளம் காணப்படுகிறது எனவே வோல்டேஜாக இருக்கும் பொடென்ஷியல் டிஃபரென்ஸ் என வழங்கப்படுகிறது இப்போது நீங்கள் அதன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன செய்யலாம் 1 யூனிட் சார்ஜை ஒரு a புள்ளியில் இருந்து b புள்ளிக்கு நகர்த்த இந்த உறுப்புடன் வெளிப்புறமாக இணைக்கப்பட்டுள்ள பேட்டரி மூலம் செய்யப்படும் வேலையைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பீர்கள் எனவே நீங்கள் அதை கணிதத்தில் எவ்வாறு வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் வெறுமனே என்று கூறுவீர்கள் அதாவதுஇந்த விஷயத்தில் வேலை யூனிட் சார்ஜ் அல்லது வேறுபட்ட சார்ஜ் ஆகியவற்றால் வகுக்கப்படும் அதனால்தான் நாங்கள் அதை என பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இப்போது வோல்ட்டாக குறிப்பிடப்படுகிறது எனர்ஜி ஜூல்களைப் பயன்படுத்தி குறிக்கப்படுகிறது மற்றும் q என்பது நாம் பொதுவாக கூலொம்ப்களில் குறிக்கும் சார்ஜ் இப்போது 1 வோல்ட் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது 1 வோல்ட் கூலொம்பிற்கு 1 ஜூல் தவிர வேறு இல்லை அதாவது கூலொம்பிற்கு 1 நியூட்டன் மீட்டர் என்றால் 1 ஜூல் 1 நியூட்டன் மீட்டரைத் தவிர வேறில்லை நேர்மறை மற்றும் எதிர்மறை அடையாளம் அதன் சொந்த முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது ஏனெனில் நீங்கள் அடையாளத்தை மாற்றும்போது நீங்கள் ஐ எதிர்மாறாக மாற்றுகிறீர்கள் எனவே நீங்கள் அவ்வாறு மாற்றினால் முந்தைய படத்தில் முனையங்களில் பிளஸ் அடையாளத்துடன் மைனஸ் அடையாளம் மற்றும் மைனஸ் அடையாளத்துடன்பிளஸ் ஆகியவற்றை மாற்றினால் இந்த குறிப்பிட்ட வழக்கில் நாம் கணக்கிட்டதற்கு நேர்மாறாக இருக்கும் இப்போது நீங்கள் இப்படி பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பவில்லை ஆனால் நீங்கள் ஆக பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் அது க்கு நேர்மாறானதுநீங்கள் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவீர்கள் மைனஸ் தவிர வேறில்லைஎன்று நீங்கள் கூறலாம் எனவே நீங்கள் உறுப்பின் முனையங்களை பரிமாறிக்கொண்டால் முந்தைய படத்தில் நாங்கள் காட்டியவற்றின் எதிர்மறையை நீங்கள் பெறுவீர்கள் எனவே சர்க்யூட் கோட்பாட்டில் பதில்களை வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வடிவில் குறிப்பிடும் வரை மற்றும் குறிப்பிடாமல் இருக்கும் வரை இவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் ஏனெனில் இவை எலக்ட்ரிக் சர்க்யூட்களில் இரண்டு பேசிக் கூறுகள் ஆகும் இப்போது நாம் எப்போதும் வோல்டேஜ் மற்றும் கரண்டை மட்டுமே ஒரு வெளியீடாக சொல்வது இல்லைநமக்கு சில நேரங்களில் பவர் ஆகவும் எனர்ஜியாகவும் வெளியீடு தேவைப்படுகிறது எனவே நடைமுறை நோக்கத்திற்காக ஒரு எலக்ட்ரிக் சாதனம் எவ்வளவு பவர் கையாள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்கள் எலக்ட்ரிக் கட்டணத்தை நீங்கள் செலுத்தும் போது நீங்கள் எத்தனை யூனிட்களை உட்கொண்டீர்கள் என்ற வடிவத்தில் எலக்ட்ரிக் கட்டணத்தை செலுத்துகிறீர்கள் 1 யூனிட் என்பது 1 கிலோவாட் ஹவர் நேரத்திற்கு சமம் 1 கிலோவாட் என்பது நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை நுகரும் காலத்தால் பெருக்கப்படும் பவர் ஆகும் எனவே அந்த குறிப்பிட்ட தருணத்தில் நீங்கள் எவ்வளவு எனர்ஜியைப் பயன்படுத்தினீர்கள் என்பதைக் கண்டறிய சில நேரங்களில் உங்களுக்கு பவர் கணக்கீடு தேவை என்று அர்த்தம் எனர்ஜியைப் பெறுவதற்கு நீங்கள் எவ்வளவு எனர்ஜியைப் பயன்படுத்தினீர்கள் என்பதை அறிய பயன்பாட்டின் நேரத்துடன் பவர் யைப் பெருக்குவீர்கள் எனவே அதனால்தான் நம் அன்றாட எலக்ட்ரிக் கட்டண கணக்கீட்டிற்கு பவர் மற்றும் எனர்ஜி கணக்கீடு தேவை எனவே சர்க்யூட் பகுப்பாய்விற்கு பவர் மற்றும் எனர்ஜி முக்கிய பகுதிகளாகும் இப்போது பவர் மற்றும் எனர்ஜியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் ஏனெனில் இவை வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டிலிருந்து பெறப்படுகின்றன நாம் எவ்வாறு கணக்கிடுவோம் பவர் என்பது எனர்ஜியை விரிவாக்கும் அல்லது உறிஞ்சும் நேர விகிதத்தைத் தவிர வேறில்லை எனவே கணித்தில் நாம் அதை ஆக பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அதாவது எனர்ஜி மாற்ற விகிதம் பவர் வாட்களில் அளவிடப்படுகிறது மற்றும் எனர்ஜி ஜூல்களில் அளவிடப்படுகிறது முன்னர் விவாதித்த இரண்டு பேசிக் அளவுகளின் அதாவது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வடிவத்தில் பவர் p இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க விரும்பினால் பவர் p இன் மதிப்பை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் சமன்பாட்டைப் பார்க்கிறீர்கள் இப்போது நீங்கள் என்று வெளிப்படுத்தினால் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வடிவில் பவர் p இன் வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் முந்தைய ஸ்லைடில் நாம் விவாதித்த மின்னழுத்த வோல்டேஜ் தவிர வேறொன்றுமில்லை ஒரு குறிப்பிட்ட உறுப்பு வழியாக செல்லும் மின்னேற்ற மாற்ற விகிதத்தைத் தவிர வேறில்லை எனவே இதன் மூலம் நீங்கள் p இன் மதிப்பை வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இன் பெருக்கமாக கணக்கிடலாம் ஒரு உறுப்பு மூலம் எவ்வளவு பவர் உறிஞ்சப்படுகிறது அல்லது வழங்கப்படுகிறது என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஏனெனில் இது உறுப்பு முழுவதும் உள்ள வோல்டேஜ் மற்றும் குறிப்பிட்ட உறுப்பு வழியாக கடந்து செல்லும் கரண்ட் இன் பெருக்கமாகும் ஆனால் இந்த பவர் p என்பது நேரம் மாறுபடும் அளவு மற்றும் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம்ஸை விரிவாக விவாதிக்கும்போது இன்ஸ்டன்டேனியஸ் பவர் மற்றும் ஆவரேஜ் பவர் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை நிறுவ முயற்சிப்போம் ஏனென்றால் இது டி சி கரண்டை விட ஏசி கரண்ட்களுக்கு மிகவும் முக்கியமான கருத்தாகும் ஏனெனில் டி சி கரண்ட்களில் நீங்கள் அந்த பவர் p என்பது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இன் ஒரு பெருக்கம் என்று ஆனால் ஏ யில் குறைந்தபட்சம் ஆவரேஜ் பவர்க்கு இது இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் பவர் நிச்சயமாக இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் மற்றும் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இன் பெருக்கமாக இருக்கும் இப்போது பவர் க்கு நேர்மறையான அடையாளம் உள்ளது அதாவது பவர் உறுப்புக்கு வழங்கப்படுகிறது அல்லது உறிஞ்சப்படுகிறது எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட படத்தைப் பாருங்கள் நேர்மறை முனையத்தின் வழியாக கரண்ட் பாய்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட உறுப்பு மூலம் பவர் உறிஞ்சப்படுகிறது என்று கூறுவீர்கள் ஆனால் நேர்மறை தனிமத்திலிருந்து கரண்ட் வெளிவருகிறது என்றால் அந்த உறுப்பு மூலம் பவர் வழங்கப்படுகிறது அதனால்தான் இந்த வெளிப்பாட்டில் எதிர்மறை அடையாளம் வருகிறது எனவே அடையாள வழக்கத்தைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் ஏனென்றால் அடையாளகுறிகளை சரியாகக் குறிப்பதில் நீங்கள் தவறு செய்தால் பவர் யின் மதிப்பைக் கணக்கிடுவதில் நீங்கள் சில தவறுகளைச் செய்வீர்கள் இப்போது வோல்டேஜ் போலாரிட்டி மற்றும் கரண்ட் திசை முந்தைய படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட அடையாள வழக்கத்தால் நாம் எதைக் குறிக்கிறோம் இந்த அடையாள வழக்கம் பேசிவ் சைன் கன்வென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது தனிமத்தின் நேர்மறை முனையத்தின் வழியாக கரண்ட் நுழையும் போது இது திருப்தி அடைகிறது எலக்ட்ரிக்கல் நுகர்வு நேர்மறையானது எதிர்மறை முனையத்தின் வழியாக கரண்ட் நுழையும் போது பவர் p ஆகும் அதாவது இந்த உறுப்பு மூலம் எலக்ட்ரிசிட்டி வழங்கப்படுகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட அம்சம் அழியாவிதியைப் பின்பற்றும் இதன் பொருள் ஒன்று பவர் வழங்க வேண்டும் மற்றொன்று பவர் நுகர வேண்டும் இந்த காரணத்திற்காக ஒரு சர்க்யூட்வட்டத்தில் இயற்கணித பவர் எப்போதுமே 0 ஆக இருக்கும் இப்போது சில உறுப்புகளால்அவ்வப்போதுஉறிஞ்சப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட ஆற்றலின் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள்எவ்வாறு கணக்கிடுவீர்கள் நீங்கள் வெறுமனே பவர் யை நேரத்தைப் பொருத்து மற்றும் இடையே ஒருங்கிணைக்க வேண்டும் முந்தைய ஸ்லைடில் விவாதித்ததன் அடிப்படையில் வழங்கப்பட்ட அல்லது உறிஞ்சப்பட்ட பவர் மதிப்பு கிடைக்கும் எனவே எனர்ஜி என்றால் என்ன எனர்ஜி என்பது சில வேலைகளைச் செய்வதற்கான திறனைத் தவிர வேறில்லை இது ஜூல்களில் அளவிடப்படுகிறது இப்போது எடுத்துக்காட்டுகள் மூலம் பவர் மற்றும் எனர்ஜி பற்றிய கருத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும் கேள்வி இப்படி கொடுக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு எனர்ஜி மூலமானது 2 ஆம்பியர் நிலையான கரண்ட்டை 10 விநாடிகளுக்கு ஒரு ஒளி விளக்கு வழியாகப் பாயச் செய்கிறது 2 3 கிலோ ஜூல் ஒளி மற்றும் வெப்ப வடிவத்தில் எனர்ஜி வழங்கப்பட்டால் விளக்கு முழுவதும் வோல்டேஜ் ட்ராப் என்ன இப்போது என்ன கொடுக்கப்பட்டுள்ளது கரண்ட் i கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்குநேரம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் உட்கொண்ட எனர்ஜியின் மதிப்பையும் பெற்றுள்ளீர்கள் எனவே முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வோல்டேஜ் வெளிப்பாடு என்ன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அது குறிப்பிட்ட உறுப்பு வழியாக பாயும் சார்ஜ்களின் தொடர்பாக எனர்ஜியில் ஏற்படும் மாற்றத்தைத் தவிர வேறில்லை இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயம் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கரண்ட் மற்றும் நேரத்தின் பெருக்கல் தவிர வேறில்லை நேரம் 10 செகண்ட்களாக கொடுக்கப்பட்டுள்ளது உறுப்பு வழியாக பாயும் கரண்ட் 2 ஆம்பியர்கள் இதன் பொருள் 20 கூலொம்ப்கள் சார்ஜ் உறுப்பு வழியாக மாற்றப்படுகின்றன இப்போது இந்த மதிப்பைப் பயன்படுத்தி உறுப்பு முழுவதும் வோல்டேஜ் வீழ்ச்சியின் மதிப்பைக் கணக்கிடலாம் எனவே இந்த விஷயத்தில் உறுப்பு ஒளி விளக்கு எனவே ஒளி விளக்கு முழுவதும் வோல்டேஜ் வீழ்ச்சி 115 வோல்ட்டாக இருக்கும் இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு நேர்மறையான உறுப்புக்குள் நுழையும் கரண்ட் A ஆகவும் வோல்டேஜ் v 3iஆகவும் இருந்தால் நேரம் t 3 மில்லி செகண்டுக்கு சமம் ஆகவும் இருந்தால் அந்த உறுப்புக்கு வழங்கப்படும் பவர் யைக் கண்டுபிடிக்கும்படி உங்களிடம் கேட்கப்பட்டால் 3i என்ற வோல்டேஜ் கரண்ட் ஐப் பொறுத்தது எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வோல்டேஜ் வெளிப்பாட்டை நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே வோல்டேஜ் என்பது 3i ஐத் தவிர வேறொன்றுமில்லை இது 3 ஆல் கரண்ட் i இன் மதிப்பைப் பெருக்குகிறது இப்போது நீங்கள் பவர் யின் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அது ஆக வருகிறது இப்போது ஒரு t நேரத்தில் அது 3 மில்லி செகண்ட்களுக்கு சமமாக இருக்கும் போது ஒரு உறுப்புக்கு வழங்கப்படும் பவர் யை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதன் பொருள் நீங்கள் t ஐ 3 மில்லி செகண்ட்களின் மதிப்புடன் மாற்ற வேண்டும் நீங்கள் எளிமைப்படுத்தும்போது உறுப்புக்கு வழங்கப்படும் பவர் 53 48 வாட்ஸ் என்று பெறுவீர்கள் இப்போது முந்தைய கேள்வியில் வோல்டேஜ் 3i க்கு பதிலாக என்று இருந்தால் மற்றும் பிற விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் நேரம் t மீண்டும் 3 மில்லி செகண்ட்களுக்கு சமமாக இருந்தால்நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் இப்போது வோல்டேஜ் மதிப்பு கரண்ட் i இன் மதிப்பை வேறுபடுத்துவதன் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே முந்தைய எடுத்துக்காட்டில் நாம் பார்த்த கரண்ட் i எனவே நீங்கள் வேறுபடுத்தினால் நீங்கள் பெறுவீர்கள் இதன் மூலம் வோல்டேஜ் v இன் மதிப்பைப் பெறுவீர்கள் ஆனால் பவர் முந்தைய எடுத்துக்காட்டில் கிடைத்த கரண்ட் வெளிப்பாட்டுடன் வோல்டேஜ் v ஐ நீங்கள் பெருக்க வேண்டும் W ஐப் பெறுவோம் இப்போது நேரம் 3 மில்லி செகண்டுக்கு சமமாக இருப்பதால் நீங்கள் t ஐ 3 மில்லி செகண்டுக்கு மாற்ற வேண்டும் மற்றும் வெளிப்பாட்டை எளிமைப்படுத்தினால் உங்களுக்கு மதிப்பு மைனஸ் 6 396 கிலோவாட் கிடைக்கும் இப்போது நீங்கள் பார்க்க முயற்சிக்கும் எலக்ட்ரிக் சர்க்யூடில் உள்ள பல்வேறு சர்க்யூட் கூறுகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் நீங்கள் பார்க்க இரண்டு வகையான கூறுகள் உள்ளன ஒன்று பேசிவ் உறுப்பு மற்றொன்று ஆக்டிவ் உறுப்பு ஆக்டிவ் உறுப்பு என்றால் என்ன எனர்ஜியை உருவாக்கும் திறன் கொண்ட உறுப்பு ஆக்டிவ் உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் பேசிவ் உறுப்பு எனர்ஜியை உருவாக்காது அந்த பேசிவ் கூறுகள் யாவை இவை ரெசிஸ்டர்ஸ் கபாசிடர்ஸ் மற்றும் இண்டக்டர்ஸ் மற்றும் ஆக்டிவ் கூறுகள் யாவை ஆக்டிவ் கூறுகள் ஜெனரேட்டர்கள் பேட்டரி ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் போன்றவை சர்க்யூட் அனாலிஸிஸில் மிக முக்கியமான செயலில் உள்ள கூறுகள் யாவை மிக முக்கியமானது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மூலங்கள் ஏனெனில் பொதுவாக நீங்கள் எந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டைத் தீர்க்கும்போது வோல்டேஜும் கரண்ட்டும் எலக்ட்ரிசிட்டி வழங்குவதற்கான ஆதாரமாக வழங்கப்படுவதைக் காண்பீர்கள் இப்போது இரண்டு வெவ்வேறு வகையான மூலாதாரங்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அதாவது சுயாதீனமானது மற்றொன்று சார்ந்தது நீங்கள் ஐடியல் நிலையைப் பார்த்தால் ஐடியல் நிலையில் ஐடியல் சுயாதீன மூலமானது குறிப்பிட்ட சர்க்யூட் வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை மற்ற சர்க்யூட் உறுப்புகளிலிருந்து முற்றிலும் சுயாதீனமாக வழங்கும் இந்த இடத்தில் ஐடியல் சுயாதீன மின்னழுத்த மூலமானது அதன் முனைய வோல்டேஜை பராமரிக்க தேவையான கரண்ட்டை சர்க்யூடிற்கு வழங்குகிறது ஏனெனில் ஐடியல் வோல்டேஜ் மூலத்தில் முனைய வோல்டேஜ் எப்போதும் மாறாமல் இருக்கும் மேலும் இது சர்க்யூடில் பவர் சமநிலை சமன்பாட்டை பூர்த்தி செய்ய தேவையான பவர் யை வழங்கும் இப்போது பேட்டரிகள் போன்ற இயற்பியல் மூலங்கள் சிறந்த வோல்டேஜ் மூலங்களுக்கான தோராயமாகக் கருதப்படலாம் அவை ஐடியல் வோல்டேஜ் மூலங்கள் அல்ல ஏனெனில் பேட்டரிக்கு அதன் சொந்த இழப்புகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் சிறிது நேரம் கழித்து பேட்டரியிலிருந்து எலக்ட்ரிசிட்டி வழங்கும்போது முனைய வோல்டேஜ் குறையும் ஆனால் ஒரு நடைமுறை நோக்கத்திற்காக பேட்டரியை சிறந்த வோல்டேஜ் மூலமாக நாம் கருதலாம் எனவே ஐடியல் சார்பு மூலங்கள் நீங்கள் அதைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் மூல அளவு மற்றொரு வோல்டேஜ் அல்லது கரண்ட்டால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதாகும் சார்பு வோல்டேஜ் மூலமாகவோ அல்லது சார்பு கரண்ட் மூலமாகவோ இருக்கும் குறிப்பிட்ட மூலத்தை நீங்கள் காணும்போது அதன் மதிப்பு வேறு உறுப்புகளின் வெளியீட்டிலிருந்தும் பெறப்படுகிறது சர்க்யூட் உறுப்பு ஒரு எதிர்ப்பைக் கொண்டிருந்தால் எதிர்ப்பின் குறுக்கே வோல்டேஜ் வீழ்ச்சி வோல்டேஜ் மூலத்தின் மதிப்பைப் பெறும் எனவே அந்த மூலங்களை சர்க்யூட்க்கு எப்படிப் பார்ப்பீர்கள் அந்த மூலங்களுக்காக குறிப்பிடப்பட்ட சில சின்னங்கள் உள்ளன சுயாதீன மூலங்களின் விஷயத்தில் இது டி சி வோல்டேஜ் மூலமாக இருக்கும் ஐடியல் வோல்டேஜ் மூலத்திற்காக பின்பற்றப்படும் பொது வழக்கம் என்று நீங்கள் காண்பீர்கள் ஐடியல் கரண்ட் மூலமானது படத்தில் காட்டப்பட்டுள்ள குறியீட்டால் குறிக்கப்படுகிறது சார்பு மூலங்களைக் காணும்போது வைர வடிவத்தைப் பயன்படுத்தி வோல்டேஜ் குறிப்பிடப்படும் ஐடியல் க்கு வட்டத்தையும் வைரத்தை பிரதிநிதித்துவதையும் காண்பீர்கள் என்று அர்த்தம் இதேபோல் கரண்ட் இன் போது நீங்கள் சதுரத்தை ஒரு சார்பு நடப்பு மூலமாகக் காண்பீர்கள் ஐடியல் நடப்பு மூலமாக இருந்தால் அது வட்டமாக இருக்கும் எனவே இதன் மூலம் நீங்கள் சுற்றில் ஒரு சுயாதீன வோல்டேஜ் அல்லது கரண்ட் மூலமா அல்லது சார்பு வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மூலமா என்பதை வேறுபடுத்தி அறியலாம் எனவே இதோடு இன்றைய அமர்வை முடிக்கலாம் அடுத்த அமர்வில் பிற கூறுகளைப் பற்றி மேலும் விவாதிப்போம்